இப்போது பெல்டியர் உறுப்புக்கான தரவு தாளைப் பார்க்கலாம் எனவே பெல்டியர் தனிமத்தின் தரவு தாளை பதிவிறக்கம் செய்யலாம் தரவுத்தாள் மூலம் நாம் பெறக்கூடிய தகவல்கள் மற்றும் பெல்ட்டியரை வடிவமைக்க தேட வேண்டிய அளவுரு என்ன என்பதைப் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கான பெல்டியர் உறுப்பைத் தேர்ந்தெடுக்கலாம் லயர்டு தொழில்நுட்பங்களைக் காட்டிய பெல்டியர் உறுப்புக்கான தரவுத்தாளை பதிவிறக்கம் செய்தோம் இந்த உறுப்பு நாம் பார்த்த ஒரு தனிமத்தின் ஒத்த வகை மற்றும் அதே எண்ணைக் கொண்டது லயர்டு தொழில்நுட்பங்கள் மருத்துவ லேசர்கள் ஆய்வக அறிவியல் கருவி மருத்துவ நோயறிதல் ஃபோட்டானிக்ஸ் லேசர் மின்னணு உறை குளிரூட்டல் கூறு குளிரூட்டல் உணவு மற்றும் பானம் குளிரூட்டல் குளிரூட்டிகள் போன்றவற்றுக்கு பயன்படுத்தபடுகிறது மற்றும் இங்கே செயல்திறன் விவரக்குறிப்பு உள்ளது இவை சில முக்கியமான எண்கள் மற்றும் இந்த எண்ணைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கலாம் இங்கே ஒரு திட்டத்தை வரைந்து பின்னர் இந்த எண்ணை திட்டவட்டத்துடன் இணைக்க முயற்சிக்கலாம் எனவே சூடான சந்திப்பு பகுதியை சிவப்பு நிறத்திலும் குளிர் சந்திப்பு பகுதியையும் இங்கே வைக்கலாம் மற்றும் இங்கே ஒரு பம்ப் உள்ளது குளிர் சந்திப்பிலிருந்து வெப்ப ஆற்றலைப் பிரித்தெடுக்கும் பெல்டியர் பம்ப் இதை பம்ப் வழியாக சூடான சந்திப்புக்குள் தள்ளுகிறது அதற்காக சில வெளிப்புற சக்தி உள்ளீடாக இருக்க வேண்டும் அதுதான் பெல்டியர் உறுப்புக்கு மின்சக்தியாக வருகிறது இப்போது QC என்பது குளிர் சந்திப்பிலிருந்து எடுக்கப்படும் வெப்பத்தின் அளவு மற்றும் இது குளிர் சந்திப்பிலிருந்து வெளியேறும் வெப்ப ஓட்டம் ஆகும் Q அதிகபட்சம் 25 7 வாட்ஸ் 30 4 வாட்ஸ் ஆக இருக்கும் அது சூடான பக்க வெப்பநிலையைப் பொறுத்து இந்த பெல்டியர் உறுப்புக்கு அனுமதிக்கக்கூடிய அதிகபட்ச வெப்ப ஓட்டத்தை குறிக்கிறது எனவேQC என்பது இந்த குளிர் சந்திப்பிலிருந்து வெளியேற்றப் போகிற வெப்பம் ஆகும் அது 25 7 முதல் 30 4 வாட்ஸ் வரை இருக்கும் இது முழுமையான அதிகபட்ச வெப்பநிலை ஆகும் அதை விட தாண்டக்கூடாது அதை மீறினால் பெல்டியர் உறுப்புக்குள் உள்ள மின்தடையில் I2R இழப்பு ஏற்பட்டு அந்த I2R இழப்பு அதிகரிக்கிறது மற்றும் வெப்ப சக்தி ஓட்டத்தின் அளவு குறையும் மற்றும் வெப்ப மற்றும் குளிர் சந்திப்புக்கு இடையிலான வெப்பநிலை வேறுபாடு வீழ்ச்சி அடையும் எனவே இதை குளிர் சந்திப்பு என்றும் இதன் வெப்பநிலை T1 எனவும் மற்றும் இதை சூடான சந்திப்பு என்றும் அதன் வெப்பநிலை T2 என்றும் அழைக்கலாம் T2 வெப்ப நிலைக்கும் T1 வெப்பநிலைக்கும் இடையிலான வேறுபாடு ∆T என அழைக்கப்படுகிறது எனவே ∆TT2 T1 ஆகும் மற்றும் T இங்கே குறிப்பிடப்படுகிறது மேலும் ∆Tmax 68 முதல் 75 டிகிரியாக குறிப்பிடப்படுகிறது எனவே குளிர் மற்றும் சூடான சந்திப்புக்கு இடையிலான வேறுபாடு 68 முதல் 75 டிகிரி மிகாமல் இருக்க வேண்டும் அதாவது இந்த குறிப்பிட்ட பெல்டியர் சந்திப்புக்கு அனுமதிக்கும் அதிகபட்ச வெப்பநிலை ஆகும் இப்போது இந்த வெப்ப பம்ப்பை சதுரத் தொகுதியுடன் மாற்றலாம் அவை பெல்டியர் உறுப்பைக் குறிக்கும் இங்கே இருக்கும் மின் தடங்களை வெளிப்புற மின்தடையுடனும் மற்றும் மின்மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே பெல்டியரின் முனையங்களுக்கு இடையே உள்ள மின்னழுத்தம் Vp எனவும் மேலும் பெல்ட்டியரின் நேர்மறை முனையத்தில் செல்லும் மின்னோட்டம் Ip எனவும் அழைக்கப்படுகிறது எனவே இங்குள்ள மின்சுற்று பெல்டியர் சந்திப்பு வெப்ப விசையியக்கக் குழாயாக செயல்பட வெளிப்புற ஆற்றலான மின் ஆற்றலை வழங்குகிறது எனவே இந்த பெல்டியரில் பாயும் Ip Imaxஐ விட அதிகமாக இருக்கக்கூடாது இங்கே அதிகபட்ச பெல்டியர் உறுப்புக்கான மின்னோட்டம் 3 ஆம்ப் ஆகும் இங்குள்ள பெல்டியரின் முனையங்களில் உள்ள மின்னழுத்தம் Vp தரவுத் தாளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளபடி அதிகபட்சத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது சூடான சந்திப்பின் வெப்பநிலையைப் பொறுத்து Vmax 14 5 முதல் 16 4க்கு மேலே இருக்கக்கூடாது இப்போது இந்த பெல்டியர் உறுப்பைக் கருத்தில் கொண்டால் இங்கே ஒரு மின்தடையை பெல்டியர் முனையங்களுக்கு இடையே உள்ளே இணைக்கலாம் மேலும் அந்த மின்தடையை RP என அழைக்கலாம் இந்த பெல்டியர் மின்தடை தரவுத் தாளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள மாதிரி மின்தடை ஆகும் இதன் மதிப்பு சூடான பக்க வெப்பநிலை T2 வை பொறுத்து 0 84 முதல் 0 95 வரை வழங்கப்படுகிறது சூடான பக்க வெப்பநிலை T2 250 மற்றும் 500 சென்டிகிரேடிற்கு இடையில் உள்ளது பெல்டியர்க்கான அதிகபட்ச இயக்க வெப்பநிலை 800 சென்டிகிரேட் ஆகும் இது எந்த நிபந்தனையிலும் 800 சென்டிகிரேட்டை தாண்டக்கூடாது இல்லையெனில் பெல்டியர் உறுப்பு சரியாக இயங்காது மற்றும் தரவுத் தாளின் அடுத்த பக்கத்தில் இரண்டு வரைபடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன பின்னர் தரவின் பரிமாண பாகங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இங்கே இயக்க உதவிக்குறிப்புகள் மற்றும் Imax அல்லது Vmax இன் அதிகபட்ச இயக்க வெப்பநிலை 80 டிகிரியை தாண்டக்கூடாது எனவே இவை நாம் கவனிக்க வேண்டிய குறிப்புகள் ஆகும் இப்போது இந்த இரண்டு வரைபடங்கள் முக்கியமானவை இரண்டு வரைபடங்களில் ஒரு நோமோகிராஃப் வெப்பமானது மற்றொன்று நோமோகிராஃப் மின்சாரத்திற்கானது இந்த வரைபடம் குறிப்பாக முக்கியமானது ஏனெனில் இது செயல்திறனின் குணகத்துடன் தொடர்புடையது இங்கு Qc உள்ளது மற்றும் வளைவுகளின் குடும்பமானது பெல்டியர் சந்திப்பு வழியாக பாயும் மின்னோட்டத்தைப் பொறுத்து எனவே அதை செயல்திறன் குணகத்துடன் தொடர்புபடுத்தலாம் இப்போது வரைந்த உருவத்தைப் பொறுத்து விளக்கலாம் இது குளிர் சந்திப்பு இது சூடான சந்திப்பு Δt என்பது சூடான சந்திப்பு வெப்பநிலை T2 லிருந்து குளிர் சந்திப்பு வெப்பநிலை T1 வை கழிப்பது ஆகும் இந்த இரண்டு நோமோகிராஃப்களின் x அச்சு Δt என்பதைக் கவனியுங்கள் அடிப்படையில் சூடான மற்றும் குளிர் சந்திப்பு வெப்பநிலையில் உள்ள வேறுபாடு 0 முதல் 800 வரை ஆகும் இந்த வரைபடத்தில் இவை பெல்டியர் சந்திப்புக்குள் பாயும் மின்னோட்டங்களின் வெவ்வேறு மதிப்புகளில் உள்ள வரைபடங்கள் ஆகும் எனவே இந்த வரைபடம் பெல்டியருக்குள் பாயும் iP மின்னோட்டம் 0 6ஐ பொறுத்தது இந்த வரைபடம் பெல்டியருக்குள் பாயும் iP மின்னோட்டம் 1 2ஐ பொறுத்தது இந்த வரைபடம் பெல்டியருக்குள் பாயும் iP மின்னோட்டம் 1 9ஐ பொறுத்தது இந்த வரைபடம் பெல்டியருக்குள் பாயும் iP மின்னோட்டம் 2 5ஐ பொறுத்தது இந்த வரைபடம் பெல்டியருக்குள் பாயும் iP மின்னோட்டம் 3 5ஐ பொறுத்தது மற்றும் இந்த பெல்டியர் அதிகபட்சம் 3 ஆம்ப்ஸ் வரை மட்டுமே மதிப்பிடப்படுகிறது அதேபோல் மின்சார மோனோகிராஃபில் கூட இந்த வரைபடம் 0 6 ஆம்ப்ஸில் உள்ளது இது 1 2 ஆம்ப்ஸ் இது 1 9 ஆம்ப்ஸ் இது 2 5 ஆம்ப்ஸ் மற்றும் இது 3 ஆம்ப்ஸ் பெல்டியர் சந்திப்புக்குள் பாயும் ஆம்ப்ஸ் அதிகரிக்கும் போது அதிக Δt ஐ அடைய முடியும் என்பதை இங்கே கவனிக்கலாம் பெல்டியரில் பாயும் ஆம்ப்ஸ் சுமார் 3 ஆம்ப்ஸில் இருக்கும்போது வெப்பநிலையை 65 68க்கு அருகில் அடையலாம் பொதுவாக இந்த வளைவுகளின் தன்மை என்னவென்றால் வெப்பநிலை வேறுபாடு குறைவாக இருக்கும்போது குளிர் சந்திப்பிலிருந்து அதிக அளவு வெப்ப சக்தியை அகற்றி அதை சூடான சந்திப்புக்கு மாற்ற முடியும் எனவே வெப்பநிலை வேறுபாடு சிறியதாக பராமரிக்கப்படுமானால் அதிக அளவு சக்தியை குளிர் சந்திப்பிலிருந்து அகற்ற முடியும் நீங்கள் ஒரு பெரிய வெப்பநிலை வேறுபாட்டை விரும்பினால் குறைந்த அளவு வெப்ப சக்தியை மட்டுமே சூடான சந்திப்புக்குள் செலுத்த முடியும் உதாரணமாக 17 வாட் சக்தியை குளிர் சந்திப்பிலிருந்து வெளியேற்ற வேண்டுமானால் 17 இங்கே எங்காவது வந்து பின்னர் இந்த மூன்று வரிகளை வெட்டுகிறது 1 9 ஆம்ப் வரி 2 5 ஆம்ப் வரி மற்றும் 3 ஆம்ப் வரி இவற்றில் ஒன்றைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் 13 வோல்ட் 3 ஆம்ப்ஸை பயன்படுத்தினால் இங்கே இயக்க புள்ளி இருக்கும் நீங்கள் 10 வோல்ட் 2 5 ஆம்ப்ஸை பயன்படுத்தினால் இங்கே இயக்க புள்ளி இருக்கும் எனவே அதிக சக்தியை அதிக QCயை குளிர் சந்திப்பிலிருந்து அகற்ற விரும்பினால் சூடான சந்திப்புக்குள் வெப்பத்தின் அளவை செலுத்த பெல்டியர் உறுப்புக்குள் செலுத்த வேண்டிய சக்தி அதிகமாக இருக்க வேண்டும் vP மற்றும் iP ஐ பெருக்கினால் பெல்டியர் உறுப்புக்குள் செலுத்தும் சக்தியைக் கொடுக்கும் vP மற்றும் iP உடன் QC ஐ கூட்டினால் சூடான சந்திப்புக்குள் செலுத்தும் வெப்ப சக்தியின் அளவாக இருக்கும்